சில ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட தொகுதிகளை பார்க்கலாம் இதைப்போன்ற இரண்டு முனையங்களை உடைய ஒரு வழக்கமான PV செல் தொகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இத்துடன் diodes களை நாம் சேர்க்க வேண்டியுள்ளது ஆகவே நாம் சேர்க்க வேண்டிய diodes களுள்ஒன்று இதைப்போல முனையத்துக்கு குறுக்கே உள்ளது இப்போது இந்த தொகுதியை தொடர்ச்சியாக இணைக்கும் போதெல்லாம் பயனுள்ளதாக மாறக்கூடியது இந்த diode ஆகும் அது ஓரளவு நிழலில் இருந்தால் இது மூழ்கும் பயன்முறைக்குப் போகலாம் அந்த நேரத்தில் diode இந்த பேனலை இந்த diode bypass செய்து பாதுகாக்கும் இதேபோல மற்றொரு diode நீங்கள் சேர்க்க வேண்டியுள்ளது வேண்டியுள்ளது வெளிப்புற சுமையுடன் இணைக்கப்படவேண்டிய முனையம் இப்போது இங்கே இருக்கும் ஆகவே இதுதான் வெளிப்புற சுமையை R0 இதுபோல நீங்கள் இணைக்க வேண்டிய இடம் ஆகவே இந்த diode தொடரிணைப்பு பாதுகாப்பானது இந்த diode இணையான இணைப்பு பாதுகாப்பானது பேனல் மூழ்கும் பயன்முறையில் சிதறடிக்கும் பயன்முறையில் இருக்கும்போது துருவ முனைப்பு இதைப்போல இருக்கும் இந்த diode செயல்பாட்டில் இருக்கும் மற்றும் அதைப்போல உங்களுக்கு மின்சார ஓட்டம் இருக்கும் ஆகவே உங்களுக்கு உண்மையில் முனையங்களுக்கு குறுக்கே இரண்டு diode மின்வீழ்ச்சிகளும் படத்திற்குள் வருவதாக இருக்கும் இந்த diode மின்வீழ்ச்சிகளுள் ஒன்றினை பாதுகாக்க வேண்டி நீங்கள் இலக்கியங்களில் பார்க்கலாம் இந்த diode இங்கே வைக்கப்படுவதற்கு பதிலாக இங்கே வைக்கப்படும் ஆகவே ஒரு தொடரில் உள்ள diode குழுவோடு இந்த பேனலை bypass செய்யும் bypass diode வழியாக மின்சாரம் இந்தப் பாணியில் செல்லும்போதெல்லாம் ஒரே ஒரு diode வீழ்ச்சி மட்டுமே இருக்கும் போது இந்தப்பாணியிலும் bypass diode ஐ வைக்கலாம்

தொடர்ச்சியாக இணைக்கப்பட்ட நிறைய தொகுதிகள் நம்மிடம் இருக்கும் போது அது பார்ப்பதற்கு இது போல இருக்கும் அதை விரைவாக வரைகிறேன் இதுபோன்ற நிறைய தொகுதிகள் உங்களிடம் இருப்பதாகக் கொண்டால் அதைப்போல இந்த எல்லா தொகுதிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக இணைக்க விரும்பினால் இதைப்போல diodes களை குறுக்காக இணைக்க நமக்குத் தெரியும் ஒருவேளை அவை ஓரளவு நிழல் பகுதி மூழ்கி ஆக இருக்கும் பயன்முறையில் அவைகளால் PV பேனல்களை bypass செய்ய முடியும் ஆகவே இவையே முனையங்களாக இருக்கும் மற்றும் நீங்கள் சுமையை இணைப்பதற்கு குறுக்கே உங்களிடம் உள்ள முனைய மின்னழுத்தம் VT இப்பொழுது இந்த வழியில் அதைப்போல தொடர்ச்சியாக ஒரு லேசான கயிறு போல தொகுப்புகளை நீங்கள் வைத்திருக்க முடியும் நிறைய தொகுதிகளை இணையாகவும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஆகவே இதுபோல என்னிடம் n தொகுதிகள் இணையாக இருப்பதாகவும் இதைப்போல வெளிப்புற diodes களை தொடரில் இணைக்க முடியும் என்றும் சொன்னால் அது பேனல்களுக்குள் எந்த தலைகீழ் மின்னோட்டமும் பாயாமல் தடுக்கிறது ஆகவே இது இணையாக உள்ள தொகுதிகளின் தொகுப்பாகும் நீங்கள் தொடரி இணை உள்ளமை வையும் வைத்துக் கொள்ளலாம் இது ஒரு தொடரி இது ஒரு இணை தொடரி ஆகவும் இணையாகவும் தொகுதிகளைக் கொண்ட ஒரு பெரிய அமைப்பை ஒன்றோடு ஒன்று இணைப்போம் இப்பொழுது n தொகுதிகளை இதுபோல தொடரில் 12 என n வரை நீங்கள் வைப்பதாகக் கொண்டு இதைப்போல முழு தொடர் கை க்கும் ஒரு தொடர் diode ஐ வைப்பேன் ஆகவே ஒவ்வொரு தொடர் கை யும் ஒரு தொடர் diode ஐ கொண்டுள்ளது M இணையான குழுக்கள் உள்ளன bypass பாதுகாப்புக்காக இதுபோல ஒவ்வொரு தொகுதிக்கு குறுக்கேயும் நீங்கள் diodes வைத்திருக்கிறீர்கள் அல்லது தொகுப்புகளின் குழுவுக்கு ஒரு diodes குழுவைக்கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் diodes களை இப்படி குறுக்காக இணையுங்கள் இப்பொழுது ஒவ்வொரு தொகுதிக்கும் இது தொடர் மூழ்கி விளைவு பாதுகாப்பை கொடுக்கும் பின்பு இதே பாணியில் எல்லா தொடர் கை களையும் ஒன்றோடொன்று இணையுங்கள் ஆகவே இதுபோன்ற நிறைய கை கள் உள்ளன இங்கே உங்களுடைய சுமை உள்ளது இது R0 மற்றும் அதன் குறுக்கே மின்னழுத்தம் VT ஆகும் ஆகவே இது ஒரு பொதுவான அமைப்பு இங்கே இதுபோல n தொகுதிகள் தொடரில் M குழுக்களாக உள்ளன ஆகவே 1 2 Mth குழு ஆகவே N x M தொகுதிகள் உங்களிடம் உள்ளன அவைகள் இந்தப் பாணியில் பாதுகாக்கப்படுகின்றன